செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்என்ற பாடத்திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் எனவே முந்தைய வீடியோ விரிவுரைகளில்ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடுகள் மற்றும் மெல்ட்டவுன் என அழைக்கப்படும் இந்த சமீபத்திய தாக்குதலைப் பார்த்தோம் இந்த வீடியோ விரிவுரையில் நாம்பார்க்கவிருப்பது மற்றுமொரு ஸ்பெகுலேட்டிவ் தாக்குதல் அதாவது ஸ்பெக்டர் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இந்த தாக்குதல் 2018 ஜனவரியில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இன்டெல் செயலிகளின் ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடுகளை பயன்படுத்துகிறது முந்தைய வீடியோவில் நாம் பார்த்தபடி ஒரு செயலியில்ஸ்பெகுலேட் முறையில் நடைபெறும் செயல்பாடுகள் என்ன செய்யும் என்றால் முந்தைய இன்ஸ்டிரக்ஷன்கள் நிறைவடைவதற்கு முன்பே சில இன்ஸ்டிரக்ஷன்களை ஸ்பெகுலேட் முறையில் செயல்படுத்த முடியும் எனவே இங்கே இதுவரை பார்த்த உதாரணங்களில்இந்த மாதிரியான இன்ஸ்டிரக்ஷன்களின் தொகுப்புகள் செயல்படுத்தப்பட்டன மற்றும் இந்த இன்ஸ்டிரக்ஷன்களின்முடிவுகளை உறுதிப்படுத்த முடியாது அதாவது முந்தைய இன்ஸ்டிரக்ஷன்களான கம்பேர் மற்றும் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்கள்அதனுடைய செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் பின்னர் இந்த ஸ்பெகுலேஷன் சரியானதாக இருந்தால் அதன் பிறகு இந்த இன்ஸ்டிரக்ஷன்கள் உறுதி செய்யப்படும் எனவே ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தால் மற்றும் ஸ்பெகுலேஷன் சரியாக இருந்தால் இந்த முடிவுகள் அனைத்தும் உடனடியாக உறுதிப் படுத்தப்படலாம் மற்றும் ப்ரோக்ராமின் செயல்திறன் தொடர்ந்து அதிகரிக்கும் மறுபுறம் ஸ்பெகுலேஷன் தவறாக இருந்தால் அதாவது இங்குஇந்த குறிப்பிட்ட முகவரிக்கு ஒரு பிரான்ச் இருந்தது மற்றும் இந்த லேபிளைப் பின்பற்றிய இன்ஸ்டிரக்ஷன்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் பின்னர் ஸ்பெகுலேட் முறையில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து முடிவுகளும் இப்போது இங்கே நிராகரிக்கப்பட வேண்டும் ஆகையால் இப்பொழுது செயலிகளின் செயல்திறனில் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதால் செயலிகள் அதை சரி செய்ய முயற்சி செய்கிறது ஆகையால்ஸ்பெகுலேட் முறையில் சரியாக செயல்படுத்தப்பட்ட இந்த கம்பேர் அறிவுறுத்தலின் விளைவாக என்ன நடக்கும் என்று அவர்கள் கணிக்க முயற்சிப்பார்கள் மேலும் ஸ்பெகுலேட் முறையில் அதாவது ஜம்ப் ஆண் நோஜீரோஅறிவுறுத்தல் அல்லது லேபிளைத் தொடர்ந்து வரும் குறியீடுஏதாவது ஒன்றை செயல்படுத்த முயற்சிப்பார்கள் இவற்றின் விளைவாக ஜம்ப் ஆண் நோஜீரோ அறிவுறுத்தலின் முடிவுகளை கணிக்க முடியும் எனவே இதை அடைவதற்கு செயலியில் சேர்க்கப்படுவது என்னவென்றால்பிரான்ச் பிரடிக்சன் லாஜிக்என்று அழைக்கப்படுகிறது ஒரு பிரான்ச் பிரடிக்சன் லாஜிக்அந்த குறிப்பிட்ட அறிவுறுத்தலில் எடுக்கப்பட்ட அனைத்து பிரான்ச்களையும் கண்காணிக்கும் எனவே இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் இது ஒரு 2 பிட் பிரான்ச் பிரடிக்டாரைக் காட்டுகிறது மற்றும் முன்பு செயல்படுத்தப்பட்ட இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்திபிரான்ச் எடுக்கப்பட்டவை அல்லது எடுக்கப்படவில்லை என்பதனை பிரான்ச் பிரடிக்சன் லாஜிக்பயன்படுத்தி கணிக்கமுடியும் எடுத்துக்காட்டாகநாம் இங்கே எடுக்கப்படாதபிரடிக்சன் இதை முதலில் தொடங்குவோம் மற்றும் இங்கே முதல்இந்த இரண்டு முடிவுகளின்முதல் ஐட்ரேஷனில் பிரான்ச்ஆனது எடுக்கப்பட்டது எனவே பிரான்ச் பிரடிக்ட்இன் நிலையானது00 முதல் 01 வரை உள்ளது லூபின் மற்றொரு ஐட்ரேஷனில்அடுத்த லூபின் மற்றொரு ஐட்ரேஷனில் மீண்டும் பிரான்சில் உள்ள மற்றொரு பிரான்ச் ஆனது எடுக்கப்படுகிறது அதன் பிறகு இந்த பிரான்ச் நிலையானது கணிக்கப்பட்ட நிலைக்கு நகர்கிறது மற்றும் இது 11 இன் மதிப்பைக் கொண்டுள்ளது ஆகவே 3 வது முறையாக ஜம்ப் ஆண் நோ ஜீரோசெயல்படுத்தப்படும் போது பிரான்ச் பிரடிக்டார்தானாகவே பிரான்ச்எடுக்கப்பட்டது என்பதனை கணிக்க முடியும் முந்தைய பிரான்சிகளை அடிப்படையாகக் கொண்டு பிரான்ச் பிரடிக்டார் பலவற்றை அறிந்து கொண்டு அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்களுக்கு வழங்கப்படும் முடிவைக் கணிக்க முயற்சிக்கின்றது பிரான்ச் எடுக்கப்படுமாஅனைத்து பிரான்ச்களும் ஸ்பெகுலேட் முறையில் ஏற்படுத்தப்படவில்லை என்றால் இதை தொடர்ந்து வரும் முடிவுகள் துல்லியமான இருக்கும் எனவே இதன் மூலம் செயல்திறனை அதிகரிக்கும் எனவே ஸ்பெக்டர் தாக்குதலில் காட்டப்பட்டவை என்னவென்றால் இந்த பிரான்ச் பிரடிக்சன் லாஜிக் மற்றும் ஸ்பெகுலேஷன்இவைகள் ஒரு பாதிப்புக்கு வழிவகுக்கும் இதன் மூலம் நிரலில் இருக்கும் ரகசிய தரவுகளைப் படிக்க முடியும் ஸ்பெக்டர் தாக்குதல்களைப் புரிந்துகொள்வதற்காக குறியீட்டின் சிறிய பகுதியை எடுத்துக்கொள்வோம் இந்த குறியீடு ஒரு இப் ஸ்டேட்மென்ட்டை உள்ளடக்கியது அங்குஎக்ஸின் மதிப்பு அரே லென்array len உடன் சரிபார்க்கப்படுகிறது மேலும் எக்ஸின் மதிப்பு அரே லென்array lenஐ விட குறைவாக இருந்தால் இந்த அரேயின் இன்டெக்சை அணுகுவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது அதன் பிறகு அதனுடைய மதிப்பு ஐ க்குள் எடுக்கப்படுகிறது பின்னர் அவை I 256 என்ற இடத்தில் இரண்டாவது அரே அரே2ஐ அணுகும் இதன் விளைவாக வயல் எனப்படும் இந்த வேரியபில்லில்இந்த ரிசல்ட் ஆனது சேமிக்கப்படுகிறது எனவே இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் அரே2ஆனது ஹரே எக்ஸில் குறிப்பிடப்பட்ட மதிப்பை கொண்டுஅணுகப்படுகிறது அடுத்துஇப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் செயல்பாட்டின் ஸ்பேஸ் பார்ட்டை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்பது பற்றியது இப்போது ஒரு ரகசியத் தகவல் இருப்பதாக நாம் கருதுவோம் மேலும் தாக்குதல் நடத்துபவர்கள் இந்த சிறிய குறியீட்டில் உள்ளது மற்றகூறுகளின் ஒரு ரகசிய தரவின் சில பகுதிகளை படிக்க விரும்புகிறார்கள் எக்ஸ் அரே மற்றும் அரே2 ஆகியவை இந்த பயன்பாட்டின் யூசர்இடத்தில் ஒரு பகுதியிலும் காட்டப்பட்டுள்ளன நம்மிடம் இங்கே எக்ஸ் அரே2 இருக்கிறதா மற்றும் எளிமைக்காக அரே லென்array lenஉண்மையில் ஐயின் மதிப்பை புறக்கணித்துவிட்டோம் மற்றும் நாம் ஐயானது எங்காவது யூசர்களின் செயல்பாட்டின் ஒரு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது என்று கருதுகிறோம் அல்லது ஐயானது ஐ மற்றும் ஒய்ஆகியவற்றின் ஒரு பகுதியாக கருதப்பட்டுஅது பதிவேட்டில் சேமிக்கப்படுகின்றது எனவே இந்த சிறிய பகுதி குறியீட்டை எவ்வாறு சாதாரண சூழ்நிலைகளில் செயல்படுத்துவது என்பதைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் எனவே முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த வரி செயல்படுத்தப்படும்போது நாம்இன்ஸ்டிரக்ஷன்களைலோட் செய்ய வேண்டும் ஒன்று இந்த வேரியபில் எக்சில் லோட் செய்யப்படுகின்றது மற்றும் அரே லென்array len வேரியபிலில் லோட் செய்யப்படுகின்றது எனவே இந்த 2 லோட்களும் எக்ஸ் மற்றும் அரே லென்array len ஐ பதிவேடுகளில் ஏற்றுவதற்கு வழிவகுக்கும் மேலும் அந்த குறிப்பிட்ட செயல்பாட்டின் போது அது கேச் மெமோரியல் லோட் செய்யப்படுகின்றது இப்போது இங்கே காண்பிக்கப்படுவது என்னவென்றால் எக்ஸ் உண்மையில் அரே லெனைarray len விட குறைவாக இருந்தால் இப்போது எக்ஸ் மற்றும் அரே லெனுக்குarray len இடையில் ஒரு ஒப்பீடு செய்யப்படுகின்றது இப்போது எக்ஸ் அரே லெனைarray len விட குறைவாக உள்ளது அது உண்மை என்று நாம் கருதுகிறோம் பின்னர் இப் நிபந்தனை உள்ளிடப்பட்டு இந்த இரண்டு இன்ஸ்டிரக்ஷன்களும் செய்யப்படுகின்றது இப்போது இது உண்மை என்று நாம் வைத்துக் கொள்வோம் அடுத்ததாக நாம் காணவிருப்பது என்னவென்றால் ஒரு இப் ஸ்டேட்மென்ட் ஆனது உள்ளிடப்பட்டால் இந்த அரேவை இன்டெக்ஸ் செய்ய எக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது இதன் விளைவாக அரேxarrayx உள்ளஒரு தொகுதி கேச்சில் லோட் செய்யப்படுகின்றது ஆகவே நாம் இந்த குறிப்பிட்ட தரவு கேச்மற்றும் ரெஜிஸ்டரிலும் அதாவது நாம் ஐ என்று குறிப்பிடுகின்றோம் இவற்றில் லோட் செய்யப்பட்டதாக கருதிக் கொள்ளலாம் அடுத்து நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த மதிப்பு ஐஅரே2வில் இன்டெக்ஸ் செய்ய பயன்படுத்தப்படுகின்றது வேறுவிதமாகக் கூறினால் இந்த மதிப்பு ஐ கேச் அல்லது பதிவேட்டில் உள்ளது இது அரே2 வில் இன்டெக்ஸ் செய்ய பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் இதன் விளைவாகஅரே2 வில் உள்ள ஒரு தொகுதி தரவு கேச் மெமரியில் லோட் செய்யப்படுகின்றது எக்ஸ்அரே லெனைarray len விடக் குறைவாக இருந்தால் இந்த செயல்பாட்டின் முடிவில் நாம் அடைந்திருப்பது என்னவென்றால் கேச் மெமரியில் அரே லென் உள்ளது அதேபோல் எக்ஸ் கேச் மெமரியில் உள்ளது மற்றும் தரவின் 2 தொகுதிகள் அதாவது எக்ஸ் உடன் தொடர்புடையது மற்றொன்று ஒய் உடன் தொடர்புடையது எனவே இந்த தரவு அனைத்தும் கேச் மெமரியில் இருக்கும் இப்போது இது இயல்பாக நடக்கும் ஒன்று அதாவது எக்ஸ் உண்மையில் அரே லெனைarray lenவிட குறைவாகஇருக்கும் எனவே இந்த வகையானசோதனைகள் நிறைய நிரல்களில் நடைபெறும் ஒன்று இதன் மூலம் அரேயானது எப்பொழுதும்ஒரு இடத்தில் அதனுடைய எல்லைக்குள் இன்டெக்ஸ் செய்யப்படுவதை உறுதி செய்கின்றது இந்த சிறிய குறியீட்டின் பகுதி ஒரு லூப்பில் உள்ளது இதன் விளைவாக நாம் இந்த சிறிய குறியீட்டின் பகுதியை பல முறை அழைக்கிறோம் இதன் விளைவாக இங்கே இப் மற்றும் இதன் விளைவாக ஒரு பிரான்ச் அறிவுறுத்தலும் இருக்கின்றது இந்த 3 ஸ்டேட்மெண்ட்களின் தொடர்ச்சியான அழைப்பானது பிரான்ச் பிரடிக்டார் பிரான்ச் எடுக்கப்படவில்லை என்பதனை கணிக்க உதவுகின்றது ஆகவே இப் ஸ்டேட்மென்ட் மற்றும் எக்ஸ் அரே லெனைarray len விடக் குறைவானது என்ற நிபந்தனையுடன் மீண்டும் மீண்டும் அழைக்கும்போது நாம் பிரான்ச் பிரடிக்டாரை கருத்தில் கொண்டால் இந்த பிரான்ச் பிரடிக்டார் இந்த குறிப்பிட்ட நிலைக்கு நகர்த்தப்படும் எனவேஇந்த நிலையில் பிரான்ச் எடுத்துக்கொள்ளப்படாது என்று கருதப்படுகிறது ஆகவே இந்த ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடுகளால் என்ன நடக்கும் என்றால் இந்த வகையான இன்ஸ்டிரக்ஷன்கள் அதாவது ஐஈக்குவல் டு அரேஎக்ஸ்I equal to arrayX மற்றும் ஒய் ஈக்குவல் டு அரேஎக்ஸ்Y equal to arrayX இவைகள் I 256 இன்டெக்ஸ்சில் உள்ளது எனவே இந்த இரண்டு ஸ்டேட்மென்ட்களும் செயலி மூலம் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்த முடியும் இப்போது இந்த குறிப்பிட்ட நிகழ்வை கவனியுங்கள் இங்கு நாம் எக்ஸ் ஏற்கனவே கேச்சில் லோட் செய்யப்பட்டது என்று கருதுகிறோம் ஏற்கனவேகேச்சில் ரகசிய தரவு உள்ளது ஆனால்கேச்சில் அரே லென்array len இல்லை இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்களின் செயல்பாட்டை மீண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் நம்மிடம் இருப்பது எக்ஸ் அரே லெனைarray len விட பெரியது எனவே பொதுவாக இங்கு என்ன நடக்கும் என்றால் எக்ஸ் என்பது அரே லெனைarray len விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்கள்இப் உள்ளே செயல்படுத்தக்கூடாது பொதுவாக எக்ஸ் அரே லெனைarray len விட பெரிதாக இருப்பதால் இந்த இப் நிபந்தனைகளுக்குள் இருக்கும் ஸ்டேட்மென்ட்ங்கள் செயல்படுத்த படமாட்டாது சரி இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நிரல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை நாம் பார்க்கவிருக்கிறோம் ஏனெனில் அரே லென்array len கேச்சில் இல்லை என்று நாம் கருதுகிறோம் இந்த பிரான்ச் பிரடிக்டார் இதிலிருந்து சிலவற்றை கற்றுக் கொண்டன என்று நாம் கருதுகின்றோம் மற்றும்இந்த நிலையில் பிரடிக்சன் எடுக்கப்படவில்லை எனவே என்ன நடக்கும் என்றால் எக்ஸ்அரே லெனைarray len விட அதிகமாக இருந்தாலும்இந்த இப்பில் இருக்கும் ஸ்டேட்மென்ட்கள் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்படும் எனவே முதலில் நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால்அரே லென்array len கேச்சில் இல்லாததால் அது சில கேச் மிஸ்ஸை ஏற்படுத்தும் இது நிலையான நேரத்தை எடுக்கும் அதன் பிறகு நிச்சயமாக அரே லென்array len மெயின் மெமரியிலிருந்து மற்றும் கேச் மெமரிக்கு லோட் செய்யப்படும் மறுபுறம் மற்ற கூறுகள் அதாவது எக்ஸ் கேச்சில் இடம் பெற்றுள்ளது மேலும் எக்ஸ் மதிப்பை ரகசியத்தை உள்ளடக்கிய சில இடங்களில் நிரப்புகிறோம் எனவே ரகசியம் கேச்சில் இருப்பதால்இன்டெக்ஸ் அரேஎக்ஸ்arrayx ஐ ஈக்குவல் டு அரேஎக்ஸ்I equal to arrayX மிக விரைவாக மதிப்பிடப்பட்டு தேர்வு செய்யப்படுகின்றது மற்றும் இதேபோல் நாம் வைத்திருப்பது என்னவென்றால் கேச்சில் ஏதேனும் ஒரு இடத்தில் அரேஎக்ஸ்arrayx இன் மதிப்பு இருக்கும் அடுத்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த குறிப்பிட்ட மதிப்பைப் பயன்படுத்துகிறோம் இது அடிப்படையில் அரே2க்கான இன்டெக்ஸ்ஸின் ரகசிய மதிப்பாகும் இந்த அரே2 இன் அனைத்து உள்ளடக்கங்களும் இப்போது கேச் மெமரியில் உள்ளன இந்த செயல்முறை நடந்து கொண்டிருக்கும்போது அரே லென்array len கடைசியாக கேச்மெமரியை அடைகின்றது இப்போது எக்ஸ் ஒரு அரே லென்X an array len இந்த வந்ததைக் கண்டறிந்துள்ளது இது இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மென்ட்டைசுட்டிக் காட்டுகின்றது பின்னர் இறுதியாக செயல்படுத்தப்படலாம் ஆனால் செயலி இப்போது எக்ஸ் அரே லெனைarray len விட பெரியது என்பதைக் கவனித்திருக்கும் மேலும் அங்கு செய்யப்பட்டுள்ள அனைத்து ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடுகளும் நிராகரிக்கப்பட வேண்டும் எனவே செயல்முறை இந்த ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்பட்ட இன்ஸ்டிரக்ஷன்களை நிராகரிக்கும் இந்த தவறான கணிப்பு காரணமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால்அரே2 இன் சில கூறுகள் கேச்சில் இடம்பெற்றுள்ளன இப்போது இந்த கூறு அரேஎக்ஸ்arrayx இன் மதிப்பைப் பொறுத்தது என்பதை நாம் அறிவோம் இங்கு நாம் பார்த்தது என்னவென்றால்அரேஎக்ஸ்arrayx க்கு போதுமான பெரிய மதிப்பைக் கொடுத்துள்ளோம் இதனால் அது உண்மையில் ஒரு பபர் ஓவர்ஃப்லோவைஏற்படுத்துவதோடு அதனுள் ஒரு ரகசியத்தை வைக்கின்றது வேறுவிதமாகக் கூறினால் இந்த இடத்தில் கேச்சில் லோட் செய்யப்படுபவை இந்த இரகசிய ஒரு செயல்பாடாகும் தாக்குபவருக்கு அடுத்து செய்ய வேண்டியது என்னவென்றால் அரே2 இன் எந்தத் தொகுதி உண்மையில் கேச்சில்லோட்செய்யப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் காண்பது இதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அரே2 இல் உள்ள ஒவ்வொரு முக்கிய பகுதிகளையும் அணுகத் தொடங்குகிறார் எனவே அவர் முதல்பகுதி நீண்ட நேரம் எடுக்கப் போகிறதுஎன்பதனை கண்டுபிடிப்பார் ஏனெனில் முதல் பகுதி கேச்சில் இல்லை அதனால் முதல் பகுதியை அணுகாமல் பின்னர் அவர் இரண்டாவது பகுதியை மீண்டும் முயற்சிப்பார் அதனால் அவர் ஒரு கேச் மிஸ் பெறுவார் எனவே நீண்ட நல்ல செயல்பாட்டு நேரத்தை பெறுகின்றார் மற்றும் இதுதொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதி குறுகிய நேரத்தை எடுத்துக்கொள்வதை அவர் கண்டுபிடிக்கும் வரை மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார் எனவே இந்தகுறுகிய நேரம் என்பது இந்தப் பகுதிய கேச்சில் இருப்பதாலும் மற்றும் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தப்பட்ட இந்த ரகசிய தகவலின் காரணமாகஇந்தப் பகுதி கேச்சில் இடம்பெற்றுள்ளது மற்றும் தாக்குபவர் ரகசியத்தின் உள்ளடக்கங்களைப் பற்றி சில தகவல்களைப் பெறுவார்